டிரான்சிஸ்டரை ஒரு நிலையான வடிகால் மின்னோட்டத்தில் சார்பு செய்வதை விட நிலையான V G S இல் டிரான்சிஸ்டரை சார்பு செய்வதை விட சிறந்தது என்று நாங்கள் இப்போது தீர்மானித்துள்ளோம் பின்வரும் சூழலில் இருக்கும் அதே கேட் சோர்ஸ் மின்னழுத்தத்தை பராமரிப்பதற்கு மாறாக டிரான்சிஸ்டர் மூலம் அதே மின்னோட்டத்தை பராமரிக்கிறீர்கள் ஒரு வோல்ட் சதுரத்திற்கு ஒரு வோல்ட் மற்றும் 100 மைக்ரோ ஆம்பியர்கள் என்று சில பெயரளவு த்ரெஷோல்ட் மின்னழுத்தம் மற்றும் பெயரளவு மின்னோட்ட காரணி உள்ளது ஆனால் இந்த அளவுகள் கொடுக்கப்பட்ட டிரான்சிஸ்டருக்கான வெப்பநிலையுடன் மாறுபடும் மேலும் அவை டிரான்சிஸ்டருக்கு டிரான்சிஸ்டருக்கு மாறுபடும் எனவே நீங்கள் வெவ்வேறு டிரான்சிஸ்டர் மூலம் உருவாக்கும் ஒவ்வொரு துண்டும் வெவ்வேறு ஆதாயத்தைக் கொண்டிருக்கும் மேலும் அது வெவ்வேறு வெப்பநிலையில் வெவ்வேறு ஆதாயத்தைக் கொண்டிருக்கும் இந்த விவரக்குறிப்பை முடிந்தவரை இறுக்கமாக கட்டுப்படுத்த விரும்புகிறோம் எனவே எங்கள் அசல் யோசனை ஒரு பொதுவான மூல பெருக்கியை உருவாக்குவதாகும் அங்கு நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு பொதுவான மூல பெருக்கியும் அடிப்படையில் 3 வோல்ட்களின் V G S ஐக் கொண்டிருக்க வேண்டும் இப்போது அது நல்ல யோசனையல்ல என்பது எங்களுக்குத் தெரியும் சிறந்த யோசனை என்னவென்றால் நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு பெருக்கியிலும் டிரான்சிஸ்டர் 200 மைக்ரோஆம்பியர்களின் மின்னோட்டத்தைக் கொண்டு செல்கிறதா என்பதை எப்படியாவது உறுதிசெய்துகொள்வது இப்போது இதை எப்படிச் செய்வது அது ஒலிகள் போல் எளிதானது அல்ல நாம் இப்போது பார்ப்போம் இது சரிதான் ஆனால் இதை எப்படி செய்வது புள்ளி என்னவென்றால் டிரான்சிஸ்டர் ஒருதலைப்பட்ச சாதனம் இது அனைத்து கட்டுப்படுத்தப்பட்ட ஆதாரங்களுக்கும் உண்மையாகும் இது உண்மையில் என்ன அர்த்தம் இப்போது வடிகால் மூல மின்னழுத்தத்தில் வடிகால் மின்னோட்டத்தின் சிறிதளவு சார்ந்திருப்பதை புறக்கணிப்போம் எனவே I D என்பது கேட் சோர்ஸ் மின்னழுத்தத்தை மட்டுமே சார்ந்துள்ளது என்று நாம் பாதுகாப்பாகச் சொல்லலாம் அதாவது நீங்கள் சில கேட் சோர்ஸ் மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் நிச்சயமாக V G S மைனஸ் V T ஐ விட V D S அதிகமாக இருக்கும் என்று கருதுவோம் இதனால் இந்த தோராயமானது சரியானது நீங்கள் குறிப்பிட்ட VG S ஐப் பயன்படுத்தினால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டத்தைப் பயன்படுத்த முடியாது மற்றும் V G S மாயமாக கண்டுபிடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம் இப்போது ஒவ்வொரு கட்டுப்பாட்டு மூலமும் ஒரே மாதிரியானவை எனவே மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தை எடுத்துக் கொள்வோம் இதுவும் ஒருதலைப்பட்சமான சாதனம் இதன் பொருள் இதை k முறை V i என்று சொல்லலாம் நீங்கள் இங்கே ஒரு வோல்ட்டைப் பயன்படுத்தினால் இங்கே நீங்கள் k வோல்ட்களைப் பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் இந்தப் பக்கத்திற்கு k வோல்ட்களைப் பயன்படுத்த முடியாது இந்த சுற்றுக்கு எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் k வோல்ட்களைப் பயன்படுத்த முடியாது மறுபுறம் ஒரு வோல்ட்டை எதிர்பார்க்க முடியாது எனவே இது ஒருதலைப்பட்ச சாதனத்தின் பொருள் எனவே உங்களிடம் இரண்டு போர்ட் நெட்வொர்க் இருந்தால் y 12 பூஜ்ஜியமாக இருந்தால் அது ஒருதலைப்பட்ச சாதனமாக மாறும் அதாவது போர்ட் ஒன்றைப் பயன்படுத்தினால் போர்ட் இரண்டில் ஏதாவது கிடைக்கும் ஆனால் போர்ட் இரண்டில் ஏதாவது ஒன்றைப் பயன்படுத்த முடியாது மற்றும் போர்ட் ஒன்றில் ஏதாவது எதிர்பார்க்கலாம் எனவே இது ஒருதலைப்பட்ச சாதனங்கள் அல்ல மின்தடையம் என்று சொல்லலாம் இது ஒரு முக்கியமான வேறுபாடு எனவே மின்தடையானது V ஐப் பின்தொடர்கிறது I R மற்றும் நான் இதை எப்போதும் V ஆல் Rக்கு சமமாக எழுதலாம் இப்போது இது வெறும் கணித உறவுதான் ஆனால் இதுவும் இப்படித்தான் செயல்படுகிறது அதாவது மின்னோட்டத்தைப் பயன்படுத்தினால் மின்தடை மூலம் அதை கட்டாயப்படுத்தலாம் மற்றும் கண்டறியப்படும் மின்னழுத்தம் I மடங்கு R க்கு சமமாக இருக்கும் மாற்றாக நீங்கள் ஒரு மின்னழுத்தத்தையும் பயன்படுத்தலாம் மேலும் பாயும் மின்னோட்டம் V ஆல் Rக்கு சமமாக இருக்கும் இப்போது MOS டிரான்சிஸ்டர் அப்படி இல்லை எனவே I D என்பது தற்போதைய காரணி K n முறை V G S கழித்தல் V T சதுரமாகும் நான் நிச்சயமாக இந்த கணித உறவைத் தலைகீழாக மாற்ற முடியும் V G S என்பது V T பிளஸ் ஸ்கொயர் ரூட் இரண்டு I D ஆல் K n என்று சொல்லலாம் இது சாத்தியம் ஆனால் நான் இதை செய்ய முடியும் நான் ஒரு V G S ஐப் பயன்படுத்த முடியும் மேலும் இந்த I D பாயும் இது வேலை செய்யும் இது டிரான்சிஸ்டர் செறிவூட்டலில் இருப்பதை உறுதி செய்வதற்காக மட்டுமே உங்களுக்கு சில சார்பு தேவை மறுபுறம் நீங்கள் வேறு வழியைச் செய்யலாம் இருப்பினும் நீங்கள் அதைக் கணக்கிடலாம் என்றாலும் V G S இன் மின்னோட்டம் அல்லது மின்னோட்டத்திலிருந்து V G S ஐக் கணக்கிடலாம் நீங்கள் சில I D ஐ இங்கே பயன்படுத்த முடியாது மேலும் இந்த V G S அங்கு தோன்றும் என்று எதிர்பார்க்கலாம் அது வேலை செய்யாது நீங்கள் செய்தால் உண்மையில் இந்த சுற்று உருவாக்க என்ன நடக்கிறது வடிகால் மூல மின்னழுத்தம் சில மிக உயர்ந்த மதிப்புகளை அடையும் மற்றும் சாதனம் இந்த மாதிரி செல்லுபடியாகும் அதன் வரம்புகளை வெளியே செல்லும் வேறு ஏதாவது நடக்கும் சாதனம் சேதமடையலாம் அல்லது மின்னோட்டம் சாதனத்தில் வேறு சில சந்திப்புகளில் பாயும் மற்றும் பல எனவே இது வேலை செய்யாது சரியாக கட்டுப்படுத்தப்பட்ட மூலத்தைப் போல கட்டுப்பாடு ஒரு திசையில் மட்டுமே பாய்கிறது எனவே இது மிக மிக முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் கணித உறவைத் தலைகீழாக மாற்ற முடியும் என்றாலும் நீங்கள் சுற்றுகளை எதிர் திசையில் அமைக்க முடியாது V G S என்பது கட்டுப்படுத்தும் அளவு மற்றும் I D என்பது கட்டுப்படுத்தப்பட்ட அளவு மாறாக வேலை செய்யாது எனவே ஒரு நிலையான அளவு மின்னோட்டம் பாயும் வகையில் டிரான்சிஸ்டரை எவ்வாறு அமைப்பது ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது MOS டிரான்சிஸ்டரில் மின்னோட்டத்தை மாற்றும் ஒரே ஒரு அளவு மட்டுமே உள்ளது அதுதான் கேட் சோர்ஸ் மின்னழுத்தம் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது பின்வருமாறு நீங்கள் கைமுறையாக இதைச் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்களிடம் ஒரு அம்மீட்டர் உள்ளது மேலும் V G S மைனஸ் V T ஐ விட அதிகமாக இருக்கும் V DS ஐப் பயன்படுத்துகிறீர்கள் இதை ஏற்பாடு செய்வது கடினம் அல்ல நீங்கள் இங்கே போதுமான உயர் மதிப்பைத் தேர்வுசெய்தால் அது செறிவூட்டலில் இருக்கும் பிறகு நான் இந்த V G S உடன் ஒரு மின்னழுத்த மூலத்தை இணைக்க வேண்டும் நான் இதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால் நான் அதை மாற்றுகிறேன் நான் அம்மீட்டரைப் பார்க்கிறேன் அது ஐம்பது மைக்ரோ ஆம்பியர்கள் என்று சொல்லலாம் பின்னர் எனக்கு ஒரு மின்னோட்டம் வேண்டும் என்று எனக்குத் தெரியும் 200 மைக்ரோஆம்பியர்ஸ் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் அது 50 மைக்ரோஆம்பியர்களாக இருந்தால் மின்னோட்டத்தை அதிகரிக்க நான் V G S ஐ அதிகரிக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியும் எனவே நான் V G S ஐ இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறேன் அது 100 ஆக இருக்கலாம் அதை மேலும் அதிகரிக்கிறேன் அது 150 ஆகவும் இருக்கும் நான் இறுதியாக அதை 200 ஐ அடையும் வரை அதிகரிக்கிறேன் பின்னர் நான் அங்கேயே நிறுத்துகிறேன் அது வேலை செய்யும் V G S இன் மிகப் பெரிய மதிப்புடன் நான் தொடங்கியிருக்கலாம் எதைப் பயன்படுத்துவது என்று எனக்குத் தெரியவில்லை மேலும் மின்னோட்டம் ஏற்கனவே 400 மைக்ரோஆம்பியர்களாக உள்ளது 200 மைக்ரோ ஆம்பியர்களை விட மின்னோட்டம் அதிகம் என்பது எனக்குத் தெரியும் எனவே இந்த மின்னோட்டம் நான் விரும்பும் மின்னோட்டத்திற்குச் சமமாக மாறும் வரை நான் V G S ஐக் குறைக்க வேண்டும் எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நான் உண்மையான வடிகால் மின்னோட்டத்தை கவனிக்க வேண்டும் நான் அதை விரும்பிய வடிகால் மின்னோட்டத்துடன் ஒப்பிட வேண்டும் இந்த எடுத்துக்காட்டில் இது 200 மைக்ரோஆம்பியர்ஸ் ஆகும் மேலும் உண்மையான வடிகால் மின்னோட்டம் விரும்பிய வடிகால் மின்னோட்டத்தை விட குறைவாக உள்ளதா அல்லது அதிகமாக உள்ளதா என்பதன் அடிப்படையில் தேவைக்கேற்ப நான் V G S ஐ கூட்டவோ அல்லது குறைக்கவோ வேண்டும் எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நான் வெளியீட்டைப் பார்க்க வேண்டும் இது வடிகால் மின்னோட்டம் மற்றும் உள்ளீட்டைக் கட்டுப்படுத்துகிறது மேலும் உண்மையான வடிகால் மின்னோட்டம் அல்லது உண்மையான மதிப்பு மற்றும் விரும்பிய மதிப்பு ஆகியவற்றுக்கு இடையே உள்ள பிழையை நான் செய்ய வேண்டும் சிறியதாகவும் சிறியதாகவும் மாறும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த முழு செயல்முறையும் எதிர்மறையான பின்னூட்டம் என்று அறியப்படுகிறது இதைத்தான் நான் பயன்படுத்த வேண்டும் எனவே நிலையான வடிகால் மின்னோட்டத்தை அமைப்பதற்கான வழி எதிர்மறையான பின்னூட்டம் ஆகும் ஏனெனில் V G S ஐ மாற்றுவதன் மூலம் மட்டுமே வடிகால் மின்னோட்டத்தைக் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு டிரான்சிஸ்டரின் வடிகால் நேரடியாக மின்னோட்டத்தைப் பயன்படுத்த முடியாது மற்றும் அந்த மின்னோட்டத்தை எதிர்பார்க்க முடியாது டிரான்சிஸ்டர் சரியான செயல்பாட்டு பகுதியில் இயங்காது உண்மையான வடிகால் மின்னோட்டத்தை விரும்பிய வடிகால் மின்னோட்டத்துடன் ஒப்பிட்டு விரும்பிய மற்றும் உண்மையான மதிப்புக்கு இடையே உள்ள பிழை பூஜ்ஜியத்திற்கு செல்லும் வகையில் V G S ஐ தொடர்ந்து சரிசெய்வதே செய்ய வேண்டிய வழி வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நாம் எதிர்மறையான கருத்துக்களைப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் இதைச் செய்யக்கூடிய பல திட்டங்கள் உள்ளன மேலும் சார்பு ஏற்பாடுகளின் எண்ணிக்கை உண்மையில் உள்ளன அவற்றில் நிறைய உள்ளன என்பதை நீங்கள் விரைவாகக் காண்பீர்கள் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவற்றின் பின்னால் உள்ள கொள்கைகளைப் புரிந்துகொள்வது மற்றும் தனிப்பட்ட இடவியலை இதயத்தால் கற்கக்கூடாது எனவே நீங்கள் எளிமையான இடவியல் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் கொள்கைகள் மிகவும் முக்கியம் எனவே இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் வரவிருக்கும் பாடங்களில் விவாதிப்போம்